ஒடுக்கத்தின் அளவை மறை வெப்பத்துடன் எவ்வாறு தொடர்புபடுத்துவது வெப்பத்தின் அளவு எனவே நாம் ஒரு எளிய வெப்ப சமநிலையை எழுதப் போகிறோம் எனவே இது என் சுவர் அதுதான் படலம் எனவே நான் இங்கே ஒரு சிறிய இடத்தை எடுத்தால் சரி எனவே இங்கு இருக்கும் திரவத்தின் அளவு உண்மையில் நீராவியிலிருந்து வலதுபுறம் சுவருக்குக் கடத்தப்படும் வெப்பத்தின் அளவைப் பொறுத்தது எனவே dq என்பது நீராவியிலிருந்து சுவருக்கு வெப்பம் கொண்டு செல்லப்படும் விகிதமாகும் இது சில வெப்பப் போக்குவரத்து பாயம் பெருக்கல் b பெருக்கல் dx ற்கு சமமாக இருக்க வேண்டும் b என்பது பலகைக்கு வெளியே உள்ள தகட்டின் நீளம் மற்றும் அது மறை வெப்பம் பெருக்கல் இது ஒடுக்கத்தின் வகையீட்டு விகிதம் பெருக்கல் ஆவியாக்கத்தின் மறை வெப்பம் ஆகியவற்றுக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அது பாயம் ஃப்ளக்ஸ் மற்றும் ஒடுக்கப்படும் திரவத்தின் மவுண்ட் இடையே ஒரு உறவை எனக்கு அளிக்கிறது எனவே இங்கிருந்து நான் d mdot பை dx ஐக் கண்டுபிடிக்க முடியும் அது qs பெருக்கல் b வகுத்தல் hfg சரி qs qs டபுள் பிரைம் என்றால் என்ன அதை எப்படி கண்டுபிடிப்பது எனவே இது உண்மையில் கோழி முட்டை பிரச்சனை இல்லை qs டபுள் பிரைம் ஐ எப்படி கண்டுபிடிப்பது சரி எனவே u மற்றும் v ஆகியவை மிகக் குறைவு என்று நாம் சொன்னதை நினைவு கூறுங்கள் அதாவது வெப்பச்சலன விளைவுகள் புறக்கணிக்கப்படுகின்றன எனவே வெப்பச்சலன விளைவுகள் புறக்கணிக்கப்பட்டால் வெப்பப் போக்குவரத்தின் முதன்மை முறை என்ன கடத்தல் மட்டும்தானா 1 டி அமைப்பிற்கான பாயம் ஃப்ளக்ஸ் என்ன இது k பெருக்கல் qs டபுள் பிரைம் ஆகும் எனவே இப்போது இது ஒரு 1D கடத்தல் பிரச்சனை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரி எனவே இது ஒரு நிலையான வெப்பநிலை 1D சிக்கலின் ஒரு முனையின் வெப்பநிலை Ts மற்றும் மற்றொரு முனை Tsat சரி qs என்பது k liquid ஆல் எளிதாக வழங்கப்படுகிறது அதாவது டெல்டாவால் வகுக்கப்பட்ட திரவத்தின் கடத்துத்திறன் வகுத்தல் 1D ஸ்லாப்பின் தடிமன் பெருக்கல் Tsat மைனஸ் Ts அதாவது வெப்பப் போக்குவரத்தின் பாயம் ஃப்ளக்ஸ் சரி எனவே இங்கிருந்து இந்த கடத்துதிறன் பாடத்திட்டத்தின் தொடக்கத்தை நாம் செய்தோம் சரி எனவே இப்போது நீங்கள் செருகினால் நம்மிடம் 1 பை b உள்ளது d mdot பை dx அது kl பை டெல்டாவிற்கு சமமாக இருக்க வேண்டும் 1 பை hfg பெருக்கல் Tsat மைனஸ் Ts சரி எனவே இப்போது வெப்ப சமநிலையை எழுதி அது ஒரு 1D கடத்தல் பிரச்சனை என்று கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் ஒடுக்கத்தின் விகிதத்திற்கு இடையிலுள்ள தொடர்பை நாம் கண்டுபிடித்தோம் சரி mdot பை b என்பது சுவரின் ஒரு யூனிட் நீளத்திற்கு ஒடுக்கத்தின் அளவாகும் இந்த பலகைக்கு வெளியே சென்றால் இது ஒன்றும் இல்லை ஆனால் டி காமா x பை dx அதாவது 1 பை b ஆனால் ஒரு யூனிட் நீளத்திற்கு ஒடுக்கத்தின் அளவுக்கான வெளிப்பாடு நமக்குத் தெரியும் எனவே நான் அதை இங்கே மாற்றினால் எனவே அது இருக்கும் எனவே அது rho l g rho l கழித்தல் rho v பை 3 மடங்கு mu l பெருக்கல் 3 டெல்டா ஸ்கொயர் d டெல்டா பை dx சரி எனவே நான் செய்ததெல்லாம் உந்த சமநிலையைப் பயன்படுத்தி நாம் மதிப்பிட்ட ஒடுக்கத்தின் அளவுக்கான வெளிப்பாட்டை வகையீடு செய்தேன் சிறிது நேரத்திற்கு முன்பு நாம் உந்த சமநிலையிலிருந்து ஒடுக்கத்தின் அளவை மதிப்பிட்டோம் என்பதை நினைவில் கொள்க நான் முதல் வகையீட்டை எடுத்துக்கொள்கிறேன் அதுதான் இந்த வெளிப்பாடு சரி எனவே இங்கிருந்து எனவே இப்போது d டெல்டா பை dx க்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்துள்ளது மற்றும் எனவே அது 3 mu l mu l பெருக்கல் k l வகுத்தல் டெல்டா f g Tsat மைனஸ் Ts வகுத்தல் rho l ஆல் வழங்கப்படுகிறது g rho v கழித்தல் rho l ரோ எல் rho l கழித்தல் rho எனவே எனவே இப்போது எல்லை அடுக்கு தடிமனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்துள்ளது எனவே இந்த வெளிப்பாட்டை நாம் தொகையீடு செய்து பிணைக்கப்பட்ட அடுக்கு தடிமனைக் கண்டுபிடிப்போம் அது 4 மடங்கு k l mu l வகுத்தல் நான் தவறு செய்துவிட்டேனா ஓ 3 டெல்டா ஸ்கொயர் 1 ஓவர் டெல்டா ஸ்கொயர் நன்றி இந்த 3ஐ ரத்து செய்துவிட்டேன் நன்றி எனவே அது g நேரம் முறை rho l ஆக இருக்கும் rho l கழித்தல் rho v hfg Tsat மைனஸ் Ts பெருக்கல் x டு த பவர் ஆப் 1 பை 4 ஆகும் எனவே இது கீழ் அடுக்கு தடிமனின் வெளிப்பாடு ஆகும் எனவே இந்த சிக்கலுக்கான பிணைப்பு அடுக்கு தடிமன் பற்றி நாம் ஏன் கவலைப்படுகிறோம் என்ற கேள்வி நமக்கு உள்ளது நாம் பார்த்த எந்தப் பிரச்சனைக்கும் எல்லை அடுக்கு தடிமனை பற்றி நாம் கவலைப்பட்டதில்லை சரி நாம் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறோம் இந்த பிரச்சனைக்கு இது ஏன் முக்கியம் சரி ஆனால் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை எப்படிக் கண்டுபிடிப்பது வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிவதே நோக்கம் என்பதை நாம் அறிவோம் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை எப்படிக் கண்டுபிடிப்பது எல்லை அடுக்கு தடிமன் இப்போது நமக்குத் தெரியும் வெப்பப் போக்குவரத்து குணகம் என்ன அது பலகையில் உள்ளது k l ஓவர் டெல்டா ஆகும் சரி வெப்பப் போக்குவரத்து குணகத்தின் வரையறை என்ன நியூட்டனின் குளிரூட்டல் விதியிலிருந்து Newton's law of cooling வெப்பத்தின் நிகர அளவு கடத்தப்படும் வெப்பப் பாய்வின் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் அந்த இடத்தில் வெப்பநிலை வேறுபாட்டால் பெருக்கப்படுகிறது எனவே அது வரையறையாகும் சரி மேலும் இது 1D கடத்தல் பிரச்சனை என்பதால் ஃப்ளக்ஸ் ஆனது k l பை டெல்டா பெருக்கல் Tsat கழித்தல் Ts ஆக கொடுக்கப்படுகிறது எனவே வெப்பப் போக்குவரத்து குணகம் k l பை டெல்டாவை தவிர ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் உண்மையில் இங்கிருந்து படிக்கலாம் எனவே எல்லை அடுக்கு தடிமனைக் கண்டுபிடிப்பதில் நாம் அக்கறை கொண்டுள்ளோம் சரி எனவே நாம் செய்து முடித்த எல்லை அடுக்கு தடிமன் தெரிந்தால் சிக்கலுக்கான வெப்பப் போக்குவரத்து குணகத்தைக் கண்டுபிடித்துள்ளோம் எனவே எல்லை அடுக்கு தடிமன் நமக்குத் தெரியும் எனவே வெப்பப் போக்குவரத்து குணகத்திற்கான வெளிப்பாடு k l பெருக்கல் g ஆக கொடுக்கப்படுகிறது rho l rho s rho திரவம் rho v வகுத்தல் 4 k l mu l Tsat கழித்தல் Ts பெருக்கல் x டு த பவர் ஆப் 1 பை 4 சரி எனவே இந்த வெளிப்பாடு மற்றும் நாம் இன்று பார்க்கப்போகும் வேறு சில வெளிப்பாடுகளுக்கு ஜான் லீன்ஹார்ட் என்று அழைக்கப்படும் இந்த மிகவும் நன்கு அறியப்பட்ட நபர் காரணமாகும் அவர் தனது பெயரில் ஒரு புத்தகத்தை வைத்திருப்பதால் வெப்பப் போக்குவரத்து பிரச்சனையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார் எனவே இப்போது இரண்டு பொருள்கள் உள்ளன ஒன்று லோக்கல் வெப்பப் போக்குவரத்து குணகம் மற்றும் இரண்டாவது சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் சரி எனவே தட்டின் நீளம் L என்று வைத்துக்கொள்வோம் எனவே இப்போது சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிய விரும்புகிறோம் இது கிட்டத்தட்ட அற்பமான பயிற்சி இதன் சூத்திரம் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் வெப்பப் போக்குவரத்து குணகத்தை செருகவும் நீங்கள் சராசரி என்பதைக் கண்டறியலாம் சரி எனவே சராசரியானது 4 பை 3 h ஆப் x ஆக மாறுகிறது மேலும் இப்போது நஸ்ஸெல்ட் எண் h ஆப் L ஐ என்னால் வரையறுக்க முடியும் எனவே இப்போது நான் நஸ்ஸெல்ட் எண்ணை வரையறுக்க முடியும் தட்டின் நீளத்தின் அடிப்படையில் k திரவத்தால் வகுக்கப்படும் சராசரி நஸ்ஸெல்ட் எண்ணானது 0 943 பெருக்கல் rho l ஆக கொடுக்கப்படுகிறது g rho l கழித்தல் rho v பெருக்கல் L கியூப் வகுத்தல் mu l k l Tsat மைனஸ் Ts மற்றும் த ஹோல் திங் டு த பவர் ஆப் 1 பை 2 சரி அதுதான் சராசரி நஸ்ஸெல்ட் எண் சரி இப்போது பிளாட் பிளேட் கேஸை முடித்துவிட்டோம் எனவே சிலிண்டர்களையும் பார்க்கலாம் நஸ்ஸெல்ட் எண்ணுக்கான வெளிப்பாடு என்ன என்பதைத் தவிர இந்த சிலிண்டர்களின் விவரங்களுக்கு நான் செல்லப் போவதில்லை எனவே சிலிண்டர்கள் மிகவும் பொதுவாகக் காணப்படும் ஒன்று எனவே நான் இங்கே ஒரு சிலிண்டரை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் சரி இப்போது என்னிடம் ஒரு திரவ நீராவி உள்ளது அது உண்மையில் இந்த சிலிண்டரைக் கடந்து செல்கிறது மேலும் நான் கண்டன்செட்டை உருவாகப் போகிறேன் எனவே மேலிருந்து கீழாகப் பாய்வதைக் கூறுவோம் எனவே மிகவும் பொதுவான பயன்பாடு என்னவென்றால் நீங்கள் வெப்பப் பரிமாற்றியைப் பார்த்தால் வெப்பப் பரிமாற்றி சிக்கலைப் பற்றி விவாதிக்கும்போது ஷெல் மற்றும் குழாய் வெப்பப் பரிமாற்றியைப் பார்க்கிறோம் எனவே ஒரு ஷெல் மற்றும் குழாய் வெப்பப் பரிமாற்றியில் உங்களிடம் ஒரு ஷெல் உள்ளது மற்றும் அதன் வழியாக செல்லும் குழாய் உங்களிடம் உள்ளது எனவே இது சிங்கிள் பாஸ் என்று அழைக்கப்படுகிறது வெப்பப் பரிமாற்றிகளைப் பற்றி விவாதிக்கும்போது அதைப் பற்றி கவலைப்படுவோம் எனவே பொதுவான பயன்பாடுகளில் ஒன்று ஷெல் பக்கத்தில் நீராவி உள்ளது எனவே குழாய் பக்கத்தில் செல்லும் சில திரவங்களை நீங்கள் சூடாக்க விரும்புகிறீர்கள் எடுத்துக்காட்டாக குழாய் பக்கத்தின் அடிப்பகுதியுடன் இணைக்கப்பட்ட ஒரு உலை இருக்கலாம் அணு உலைக்குள் செல்வதற்கு முன் திரவத்தை சூடாக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே திரவம் குழாய் வழியாக செல்கிறது மற்றும் உங்களிடம் செறிவூட்டல் வெப்பநிலையில் நீராவி இருக்கலாம் எனவே நீங்கள் சந்திப்பது என்னவென்றால் குழாயின் வளைந்த மேற்பரப்பில் உருவாகும் கண்டன்செட் இருக்கும் எனவே சிலிண்டரின் வெளிப்புறத்தில் அல்லது சிலிண்டரின் வளைந்த மேற்பரப்பில் ஒடுக்கம் கடக்கும் இடம் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இந்த வகையான தொடர்புகள் உண்மையில் வெப்பப் பரிமாற்றிகளில் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே தொடர்பு எனவே அது வெளிப்புற சிலிண்டர் மற்றும் இது ஒரு கிடைமட்ட குழாய் எனவே குழாயின் விட்டம் அடிப்படையில் வெப்பப் போக்குவரத்து சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் ஆனது 0 729 பெருக்கல் rho l rho v ஆல் வழங்கப்படுகிறது fg பிரைம் கியூப் வகுத்தல் k அது அந்த mu Tsat கழித்தல் Ts பெருக்கல் d டு த பவர் 1 பை 4 இன் k லிக்விட் கியூப் சரி எனவே இது குழாயின் விட்டத்தின் அடிப்படையில் உள்ள சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் ஆகும் அதன் விரிவாக்கமாக என்னிடம் N குழாய்கள் ஒன்றாக இருந்தால் என்று வைத்துக்கொள்வோம் இந்த குழாயின் அடுக்கு என்னிடம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே நினைவில் கொள்ளுங்கள் ஷெல் மற்றும் குழாய் வெப்பப் பரிமாற்றியில் ஷெல் பக்கத்தின் வழியாக நீராவி வரும் என்பதை பார்த்தோம் சரி முதல் குழாயில் ஒடுக்கம் இருக்கும் இரண்டாவது குழாயிலும் ஒடுக்கம் இருக்கும் எனவே குறிப்பிட்ட வரியில் பல குழாய்கள் இருந்தால் ஒடுக்க விகிதம் மற்றும் வெப்பப் போக்குவரத்து குணகம் என்ன என்பதை அறிந்து கொள்வது அவசியம் எனவே என்னிடம் N குழாய் இருந்தால் எனவே குழாயை மற்றொன்றுக்கு கீழே 1 முதல் N வரை வைத்துள்ளோம் எனவே அப்படி N குழாய் இருந்தால் எனவே அவ்வாறான நிலையில் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் 0 729 பெருக்கல் g மடங்கு rho l rho v rho l கழித்தல் rho v பெருக்கல் மறை வெப்பம் k திரவம் வகுத்தல் mu பெருக்கல் Tsat கழித்தல் Ts ஆக நீட்டிக்கப்படுவதால் இது N ஆல் பெருக்கப்படுகிறது இது பொருத்தமான வெப்பப் போக்குவரத்து குழாய்களுக்கான சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் என்று மாறிவிடும் அவை உண்மையில் N குழாயாகும் அவை ஒன்றின் கீழே மற்றொன்று வைக்கப்படுகின்றன எனவே இந்த விவாதத்தை நாம் தொடங்கும் போது நாம் u மற்றும் v மிகவும் சிறியது என்று கூறினோம் எனவே u மற்றும் v மிகவும் சிறியதாக இருந்தால் ஓட்டத்தின் தன்மை என்னவாக இருக்கும் சிறிய திசைவேகமா திசைவேகம் சிறியது ஓட்டத்தின் தன்மை என்ன இது லேமினார் சரி எனவே நாம் பார்த்தது லேமினார் நிலை எனவே அதே பிரச்சனைக்கான கொந்தளிப்பான நிலையும் இருக்கலாம் அதனால் ரெனால்ட்ஸ் எண் எனவே ஓட்டம் எல்லை அடுக்கில் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே எல்லை அடுக்கில் உள்ள ரெனால்ட்ஸ் எண்ணானது 4 mdot பை mu l பெருக்கல் b ஆக கொடுக்கப்படுகிறதா எனவே இது 30 க்கும் குறைவாக இருந்தால் அது லேமினார் என்று கருதப்படுகிறது ஓட்டம் லேமினராகக் கருதப்பட வேண்டும் இது 1800 ஐ விட அதிகமாக உள்ளது மற்றும் கொந்தளிப்பான ஓட்டமாக கருதப்படுகிறது ஒரு கொந்தளிப்பான நிலை என்று கருதப்படுகிறது மற்றும் வெளிப்படையாக நீங்கள் புறக்கணிக்க முடியாது வெப்பச்சலன விளைவுகளை புறக்கணிக்க முடியாது வெப்பச்சலனத்தை புறக்கணிக்க முடியாது எனவே இந்த நிகழ்விற்கான வெப்ப போக்குவரத்து குணகம் இந்த வெளிப்பாடு மூலம் வழங்கப்படுகிறது இது வகுத்தல் 1 08 கழித்தல் 5 2 ற்குச் சமம் எனவே கொந்தளிப்பான சூழ்நிலையில் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்திற்கான தொடர்பு அதுதான் சரி ஆமாம் v என்பது uf ஆக இருக்க வேண்டிய திரவத்தின் திசைவேகம் x கூறு திசைவேகம் எனவே நாம் மேலும் ஒடுக்கத்திற்கு செல்ல மாட்டோம் எனவே பாடத்திட்ட நோக்கங்களுக்காக இந்த இடத்தில் ஒடுக்கத்தை நிறுத்துவோம் எனவே அடுத்த விரிவுரையிலிருந்து நாம் வெப்பப் பரிமாற்றிகளைத் தொடங்குவோம் வேறுபட்ட வெப்பப் பரிமாற்றிகள் என்ன என்பதைப் பார்ப்போம் வெப்பப் பரிமாற்றங்களை எவ்வாறு வகைப்படுத்துவது மற்றும் வடிவமைப்பு அளவுருக்கள் என்ன மற்றும் ஷெல் குழாய் வெப்பப் பரிமாற்றங்களின் வரையறை என்ன இவை அனைத்தையும் அடுத்த விரிவுரையில் நீங்கள் காண்பீர்கள்